எனவே வரைபடம் நாம் பார்த்திருக்கிறோம் இது கவர்னரின் குறைக்கப்பட்ட தொகுதி வரைபடம் இந்த டர்பைன் ஜெனரேட்டர் மட்டுமே நாம் பின்னர் பார்ப்போம் இது படம் 8 எனவே அதிர்வெண் லோடு உறவை சரிசெய்வதற்கு இது லோடு குறிப்பு கட்டுப்பாட்டுடன் கவர்னராக உள்ளது எனவே இறுதியில் u இதை ஏற்கனவே நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் எனவே இந்த பதிவு இங்கே உள்ளது ஆனால் உங்களிடம் 3 யூனிட்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு விஷயம் என்றால் நீங்கள் இதை 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களுடைய இந்த மூன்று வெவ்வேறு ட்ரோப் பண்புகள் சரியாக மூன்று வெவ்வேறு ஜெனரேட்டிங் யூனிட்கள் மற்றும் ட்ரோப் பண்புகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இது A க்கு செயல்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது B க்கான மற்றொரு அலகு இது C க்கு இன்னொன்று இது போன்றது எனவே நடைமுறைக் கண்ணோட்டத்தில் லோடு குறிப்பு தொகுப்பு புள்ளியின் சரிசெய்தல் வேகமாற்றி மோட்டாரை இயக்குவதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது படம் 9 இந்த சரிசெய்தலின் விளைவைக் காட்டுகிறது வெவ்வேறு வேக மாற்றிகள் மோட்டார் அமைப்புகளுக்கு படம் 9 இல் காட்டப்பட்டுள்ள இணையான பண்பு குடும்பம் இது உங்களுடைய இந்தப் பக்கம் ஹெர்ட்ஸில் அதிர்வெண் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் கவர்னர் பண்புகளில் வேகமாற்றி அமைப்புகளின் இந்த விளைவை வைத்துக்கொள்வோம் வேகம் மாற்றும் போது 50 ஹெர்ட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அது 50 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும்போது A க்கு ஜெனெரேஷன் 0 நீங்கள் ஒரு கிடைமட்ட கோடு கிடைமட்ட கோட்டை வரைகிறீர்கள் எனவே அது இங்கிருந்து தொடங்குகிறது எனவே A க்கு 0 B க்கு 50 சதவிகிதம் என்று சொல்லப்படுகிறது சில சிறப்பு வழக்கு எடுக்கப்பட்டது மற்றும் C க்கு அது 100 சதவீதம் என்று கூறுகிறது மேலும் அதற்கு 3 ஹெர்ட்ஸ் 60 சதவீதத்திற்கு சமம் 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது எனவே அதனால்தான் அது 1 ஹெர்ட்ஸ் என்பது 2 சதவிகிதம் எனவே இது ஒரு சதவீத மின் உற்பத்தி ஆகும் அதாவது 50 ஹெர்ட்ஸ் அமைப்புடன் தொடர்புடைய படம் 9 இல் காட்டப்பட்டுள்ள பண்பு 50 ஹெர்ட்ஸில் 3 லோடு குறிப்பு அமைப்புகளைக் குறிக்கும் மூன்று குணாதிசயங்கள் காட்டப்படுகின்றன பண்பு A முடிவு 0 வெளியீடு ஏனென்றால் இது 50 ஹெர்ட்ஸில் தொடங்குகிறது என்று நான் சொன்னேன் இதன் விளைவாக 0 வெளியீடு சரியானது பண்பு B முடிவுகள் 50 சதவிகித வெளியீடு நான் சொன்னேன் மற்றும் C பண்புகளுக்கு 100 சதவீதம் வெளியீடு உள்ளது எனவே சுமை வேறுபாடு அமைப்பை சரிசெய்வதன் மூலம் U செயல்படுத்துவதன் மூலம் மோட்டாரின் சக்தி வெளியீடு வேகத்தை மாற்றும் ஜெனரேட்டர் அலகு நீங்கள் விரும்பிய அளவில் இந்த விஷயத்தை சரியாக மாற்ற முடியும் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்ட வேகத்தில் எந்த விரும்பிய மதிப்புக்கும் சரிசெய்யப்படலாம் ஒவ்வொரு அமைப்பிற்கும் வேக லோடு பண்பு 6 சதவிகிதம் வீழ்ச்சியைக் கொண்டுள்ளது இது 6 சதவிகிதம் 3 ஹெர்ட்ஸ் வேக மாற்றமாகும் இது 100 சதவீத மின் உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே இது இந்த முறையில் உள்ளது இது ஒரு ட்ரோப் அமைப்பு என்றால் 6 சதவிகிதம் சரியானது என்று வைத்துக்கொள்வோம் அதனால் அதாவது நீங்கள் 100 என்று அழைக்கிறீர்கள் அது உங்கள் 100 சதவிகிதம் அது முழு லோடு என்று அது மின் உற்பத்தி மற்றும் அது 6 சதவிகிதம் என்றால் அது 50 ஹெர்ட்ஸ் அமைப்பு என்றால் 6 சதவீதம் அதிர்வெண் பெயரளவு 3 ஹெர்ட்ஸ் சரியானது அது 4 சதவிகிதம் என்றால் அது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே வேக ட்ரோப் பண்பு பற்றிய உங்கள் யோசனை இதுதான் அதன் பிறகு நாம் முழு தொகுதி வரைபட பிரதிநிதித்துவத்தின் முழுமைக்காக டர்பைன்மாதிரியை பார்க்கலாம் உங்கள் ரீஹீட் அல்லது ரீஹீட் அல்லாத டர்பைனை நாம் எடுத்துக்கொள்வோம் புரிந்துகொள்ளப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் பிளாக் வரைபடத்தை முழுமைக்காக எடுப்பதற்கு உரிய காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது டர்பைன்மாதிரி மற்றும் அதற்குப் பிறகு ஜெனரேட்டர் மாதிரி எனவே அனைத்து கூட்டு ஸ்டீம் டர்பைன்அமைப்புகளும் கவர்னர் கட்டுப்பாட்டு வால்வுகளைப் பயன்படுத்துகின்றன நுழைவாயிலில் உயர் அழுத்தம் அல்லது மிக அதிக அழுத்த டர்பைன் ஏனெனில் டர்பைன்யில் வெவ்வேறு வகையான உயர் அழுத்த இடைநிலை அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்தப் பிரிவுகள் உள்ளன எனவே அப்படியானால் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் பிளாக் பிளாக் வரைபட பிரதிநிதித்துவத்தில் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த நாம் என்ன செய்வோம் என்பதை பார்க்க வேண்டும் எனவே ஸ்டீம் டர்பைன் மொத்தப் பொறிமுறையானது வெவ்வேறு பிரிவுகள் இருக்கும் ஆனால் இங்கே எளிமைக்காக நாம் எளிமையான மாதிரி விவரங்களை எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு இது ஸ்டீம் ஓட்டம் தேவை ஸ்டீம் மார்பு மற்றும் ஸ்டீம் டர்பைன் சிலிண்டர் மற்றும் ரீஹீட்டர்களுக்கு உள்ள நுழைவு குழாய் மற்றும் கீழ்நோக்கி கிராஸ்ஓவர் குழாய்கள் அனைத்தும் வால்வு இயக்கம் மற்றும் ஸ்டீம் ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு இடையில் தாமதத்தை அறிமுகப்படுத்துகின்றன நீங்கள் இங்கே எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அமைப்பும் தாமதமாகும் உதாரணமாக நான் இங்கே உட்கார்ந்து இந்த பேனாவை இங்கே அல்லது என் விரலை நகர்த்தும்போது இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் சில தொலைவில் உள்ளதை நான் என் முன்னால் கவனிக்க முடியும் மிகச் சிறியதாகவோ அல்லது மிகக் குறைவாகவோ உள்ளது ஆனால் எனது குரலை மாற்றுவதற்கோ அல்லது எனது இந்த இயக்கத்தை மாற்றுவதற்கோ சில தாமதங்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அதேபோல் நீங்கள் ஒரு 100 ஐ எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மீட்டர் குழாய் ஒரு முனையிலிருந்து தண்ணீர் போடுகிறீர்கள் மற்றொரு பக்கம் அதிக வேகத்தில் இருக்கலாம் மற்றொரு பக்கம் சிறிது நேரம் எடுக்கும் ஏனென்றால் அங்கு அடைய சில தாமதம் இருக்கும் எனவே அதனால்தான் ஸ்டீம் டர்பைன்யையும் கருதுங்கள் இப்போது உங்களிடம் இது ஒரு கொதிகலன் அமைப்பு இருப்பதைப் பாருங்கள் கொதிகலன் இயக்கவியல் மிகவும் மெதுவாக உள்ளது எனவே லோடு அதிர்வெண் கட்டுப்பாட்டில் அந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள மாட்டோம் அது மிகவும் மெதுவாக இருக்கிறது பின்னர் இது ஒரு ரிகீட் அல்லாத மற்றும் வெவ்வேறு வகை மொத்த வழிமுறை இருக்கும் ஒரு நிலை இரண்டு நிலைகள் இன்னும் சில இருக்கலாம் முன்னெச்சரிக்கை கண்ணோட்டத்தில் மற்றும் பிற நடவடிக்கைகள் இருக்கலாம் ஆனால் இங்கே ஒன்றை எம்எஸ்வி என்று அழைக்கிறீர்கள் மற்றொன்றை நாம் சிவி என்று அழைக்கிறோம் MSV கொடுக்கப்பட்டுள்ளது இது முக்கிய நுழைவு நிறுத்த வால்வுகள் இது MSV மற்றும் CV என்பது சாதாரண செயல்பாட்டின் போது ஸ்டீம் ஓட்டத்தை மாடுலேட் செய்வது எனவே இந்த விஷயங்களை கட்டுப்பாடு வால்வு CV என்றும் MSV என்பது முக்கிய நுழைவாயில் நிறுத்த வால்வும் ஆகும் உயர்ந்த அழுத்தம் பிரிவு பின்னர் குறைந்த அழுத்தத்தைக் கடக்கிறது பின்னர் இது தண்டு மற்றும் இது ஒரு ஜெனரேட்டர் இது ஒரு கெப்பாசிட்டர் எனவே சில தாமதங்கள் அந்த இடத்திலிருந்து இங்கு வரும் அது சில தாமதங்களை அடைந்தால் அங்கே இருக்கும் அதாவது இதை சில நேர மாறிலி மூலம் குறிக்க வேண்டும் இதேபோல் கிரஸோவர் எனவே சில நேர மாறிலி நாம் குறிக்க செய்யலாம் எனவே ஒரு ரீஹீட்டர் ஸ்டீம் இருக்கும்போது மீண்டும் எனவே இந்த ரீஹீட்டர் இருக்கும் இடையில் இந்த உயர் அழுத்தம் பிறகு ரீஹீட்டர் காரணமாக இடைநிலை அழுத்தம் இருக்கும் எனவே இந்த எம்எஸ்வி சிவி அனைத்து பெயரிடல் ஆர்எஸ்வி உள்ளது அந்த ரீஹீட்டர் ஸ்டாப் வால்வும் உள்ளது எனவே அது உங்கள் குறுக்கீடு வால்வு IV ஐ இடைமறிக்கிறது இங்கே பெயரிடல் இது இடைமறிப்பு வால்வு ஆகும் இது ரீஹீட்டர் ஸ்டாப் வால்வு எனவே இந்த செயல்முறையிலிருந்து மற்றும் மின் உற்பத்தி வரும் அனைத்து செயல்முறைகளிலும் அதனுடன் தொடர்புடைய சில தாமதங்கள் இருக்கும் எனவே இதிலிருந்து நாம் தொகுதி வரைபடம் பிரதிநிதித்துவம் அல்லது கட்டுப்பாட்டு அமைப்பு பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் அதனுடன் தொடர்புடைய தாமதம் மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு பிரிவும் உயர் அழுத்த இடைநிலை அழுத்தம் எல் அது முற்றிலும் இழப்பற்ற அமைப்பாகும் எனவே இது ஒற்றை ஸ்டீம் டர்பைன் எனவே இது உயர் அழுத்தப் பக்கம் இது இடைநிலை பக்கம் இது சாப்ட் இந்த கோடு ஒரு சாப்ட் இது குறைந்த அழுத்தப் பக்கம் இது கன்டென்சர் கன்டென்சர் எங்கள் மாடலிங் வராது பின்னர் ஜெனரேட்டர் வரும் ஆனால் இந்த 1 ரீஹீட்டர் பின்னர் கிராஸ்ஓவர் குழாய் எனவே அனைத்து வகையான விஷயங்களும் நீங்கள் கணித மாதிரியில் பரிமாற்ற செயல்பாட்டு வரும் எனவே இதை நாம் எப்படி செய்வோம் ஏனென்றால் கவர்னர் டர்பைன் ஜெனரேட்டரை எல்லாம் நாம் கிலோஸ்டு லூப் சிஸ்டம் சரியாக இணைக்க வேண்டும் எனவே அடிப்படையில் இது கிலோஸ்டு லூப் சிஸ்டம் எனவே இந்த முழு விஷயத்தையும் ஒரு தொகுதி வரைபட பிரதிநிதித்துவமாக மாற்றினால் இது டேன்டெம் கலவை ஒற்றை ரீஹீட் டர்பைனுக்கான தோராயமான நேரியல் மாதிரியாக இருக்கும் இது ஒரு நேரியல் மாதிரி எனவே இங்கிருந்து இங்கே ஸ்டீம் பாயும் சில தாமதங்கள் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கும் இது உள்ளீடு ஆகும் ஏனென்றால் கவர்னர் வெளியீடு எதுவாக இருந்தாலும் கவர்னரின் வெளியீட்டில் இருந்து அது டர்பைன் வருகிறது முன்பு நான் உங்களுக்குஅந்த தொகுதி வரைபடம் ΔE காண்பித்தேன் இதை அந்த வரைபடம் என்று அழைக்கிறீர்கள் இங்கே ΔE இது கவர்னரின் ΔE வெளியீடு இது உங்கள் டர்பைன் ஜெனரேட்டர் எனவே எல்லாமே அது இணைக்கப்பட்டது எனவே இது இங்கே வெளியீடு இது ΔE ஆனால் அங்கே அது டர்பைன் ல் உள்ளீடு இருக்கும் எனவே அதனால்தான் இங்கு இது டர்பைன்க்கு உள்ளீடு மற்றும் இது T t ஸ்டீம் மார்பு நேர மாறிலி பின்னர் நான் இந்த அளவுருவை இந்த ஸ்டீம் நேர மாறிலி கொடுத்தேன் இந்த சக்தி பின்னர் வரும் அதன்பிறகு உங்களிடம் ரீஹீட்டர் உள்ளது இங்கேயே ரீஹீட்டர் உள்ளது சில தாமதத்தால் நீங்கள் அதை ரீஹீட்டர் என்று குறிப்பிடலாம் எனவே எந்த தாமதத்தையும் குறிக்கலாம் நீங்கள் 11STr ஐ குறிக்கலாம் அது உங்கள் ரீஹீட் நேர மாறிலி பின்னர் இந்த கிராஸ்ஓவர் உள்ளது எனவே அங்கு 11STc நேர மாறிலி Tt Tr மற்றும் Tc 3 நேர மாறிலி ஆனால் T c மிகச் சிறியது நாம் அதை புறக்கணிக்கிறோம் மற்றும் T r மீண்டும் ரிகீட்டர் டர்பைன்நேர மாறிலி T t ஐ விட அதிகமாக உள்ளது T t என்பது சில வரம்பு 0 2 முதல் 0 5 வினாடி அல்லது அதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் உள்ளது ஆனால் T r அது தோராயமாக 10 வினாடி அல்லது அதற்கு மேல் இருக்கிறது மேலும் இது உயர் அழுத்தப் பக்கத்தில் உள்ள மின் ஜெனரேட்டரின் பின்னம் பின்னர் இடைநிலைப் பக்கம் மற்றும் இது குறைந்த அழுத்தம் மற்றும் இது மொத்த ΔP g ஆகும் அதாவது இங்கே உங்கள் உயர் அழுத்தத்திலும் இடைநிலை அழுத்தத்திலும் இது உயர் அழுத்தப் பக்கமாகும் இது இடைநிலைப் பக்கமாகும் இது டர்பைன்யின் குறைந்த அழுத்த வலது பகுதி எனவே இது F HP ஆனது உருவாக்கப்படும் சக்தியின் பின்னம் என்றால் இது இடைநிலை அழுத்தத்திலிருந்து F IP ஆகும் ஏனென்றால் இது உங்கள் ஸ்டீம் மார்பு எல்லாம் இங்கு வருகிறது சில சக்தி உருவாக்கப்படும் இடைநிலை அழுத்தத்திலிருந்து கூட அது வரும் ஏனெனில் ரீஹீட்டர் செய்த பிறகு ரீஹீட்டருக்குப் பிறகு பிரிவு வருகிறது இந்த பிரிவு எனவே இது உங்கள் 1ST r ஆகும் பின்னர் அது F IP இடைநிலை அழுத்தம் எதுவாக இருந்தாலும் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இது உங்கள் 11ST c இது நேர மாறிலி அதன் பிறகு LP பக்கம் வருகிறது எனவே இது உங்கள் F LP எனவே F HPF IPF LP இது 1 க்கு சமம் நாம் இழப்பற்றது என்று கருதினால் இந்த 3 1 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இந்த புறக்கணிப்பை நீங்கள் புறக்கணித்தால் இந்த நேர மாறிலி T c எனவே இது டேன்டெம் கலவை ஒற்றை ரீஹீட் ஸ்டீம் டர்பைனுக்கான தோராயமான நேரியல் மாதிரி இந்த திட்டவட்டமான விஷயத்தை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் பிறகு ரீஹீட்டர் இல்லை என்றால் பிறகு பார்ப்போம் அங்கு இந்த சொல் இருக்காது இந்த காலமும் இருக்காது எனவே இதன் பொருள் அதாவது இந்த நேர மாறிலி புறக்கணிக்கப்படும் எனவே இந்த வரைபடத்தைக் காண்பிப்பதற்கு முன் இந்த தோராயத்தைக் காண்பிக்கும் முன் இதைக் காட்டுவதற்கு முன் இங்கேயே பாருங்கள் அந்த படம் 10 டேன்டெம் கலவை சிங்கிள் ரீஹீட் ஸ்டீம் டர்பைனின் ஒரு வரைபடத்தைக் காட்டுகிறது மேலும் இது படம் 10 a ஆகும் இது ஸ்கீமேடிக் 1 ஆகும் இது உங்கள் எண்ணிக்கை 10 b படம் 10 b நான் காட்டியது இந்த எண்ணிக்கை 10 b நேர மாறிலியான ஒற்றை டர்பைன்யின் நேரியல் பரிமாற்ற செயல்பாட்டு மாதிரியைக் காட்டுகிறது T t T r மற்றும் T c ஸ்டீம் மார்பு மற்றும் நுழைவு குழாய் காரணமாக ஏற்படும் தாமதங்களை பிரதிபலிக்கின்றன அதாவது எல்லாவற்றிற்கும் சில தாமதங்கள் உள்ளன உதாரணமாக உங்கள் நண்பரை கோபப்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் நண்பர்களில் சிலர் மிக விரைவாக செயல்படுவார்கள் எனவே அவருடைய எதிர்வினை நேரம் மிக வேகமாக உள்ளது மற்றும் உங்களில் சிலர் சில தாமதங்கள் ஏற்படலாம் எனவே ஒவ்வொரு இயற்பியல் அமைப்பும் நிஜ வாழ்க்கையிலும் சில தாமதங்கள் அந்த தொடர்புடையதாக இருக்கும் எனவே நேர மாறிலி T t T r மற்றும் T c தாமதங்களைக் குறிக்கின்றன இந்த T t நீங்கள் ஸ்டீம் மார்பு நேர மாறிலி என்று அழைக்கிறீர்கள் T r உங்கள் ரீஹீட்டர் நேர மாறிலி மற்றும் T c கிரஸோவர் குழாய் முறையே அழைக்கிறீர்கள் ஆனால் F HP F IP மற்றும் F LP ஆகியவை உயர் அழுத்தம் இடைநிலை அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த சிலிண்டர்களில் உருவாக்கப்பட்ட மொத்த டர்பைன் சக்தியின் ஒரு பகுதியைக் குறிக்கும் சக்தியின் பிரிவு நான் உங்களுக்குச் சொன்னதைப் பார்க்கவும் இந்த உயர் அழுத்தம் மற்றும் இடைநிலை அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்தம் டர்பைனின் சிலிண்டர்களில் இந்த சக்தியின் பின்னம் உருவாக்கப்பட்டது எனவே F HPF IPF LP என்பது 1 என்பது இழப்பற்றது என்று கருதுவதால் அது ஒட்டுமொத்தமாக 1 ஆக இருக்க வேண்டும் மிகச் சிறிய 0 0102 அது போன்ற மிகச் சிறிய ஒன்று எனவே இந்த சொல் புறக்கணிக்கப்பட்டது T t வரம்பு அது 0 2 ஆக இருக்கும் 0 1 0 5 வினாடிகளுக்குள் T r என்று சொல்கிறீர்கள் மேலும் 10 15 வினாடிகள் அது மிக அதிக மதிப்பு எனவே இந்த 1 உடன் ஒப்பிடும்போது நாம் இதை புறக்கணிக்கலாம் நீங்கள் இந்த 1 ஐ புறக்கணித்தால் இந்த T c ஐ நீங்கள் புறக்கணித்தால் நேர மாறிலி குறைக்கப்பட்ட பரிமாற்ற செயல்பாடு மாதிரி படம் 10 c இல் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது 10 c ஆகும் F HPF IP F LP என்பது 1 ஆகும் F HPF IPF LP 1 0 க்கு சமம் எனவே இது 1 ஆனால் இந்த 2 ஒன்றாக F IPF LP 1 F HP க்கு சமம் இதுதான் விஷயம் அதாவது இடைநிலை அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த சிலிண்டர்களில் உருவாக்கப்பட்ட இடைநிலை அழுத்தம் 1 மைனஸு சக்தி உயர் அழுத்த சிலிண்டரில் உருவாக்கப்பட்ட சக்தி க்கு சமம் ஆனால் நாம் T c ஐ புறக்கணித்தோம் இந்த T c மதிப்பை புறக்கணிக்கிறோம் இந்த 1 ஐ T HP இது 1ST r என்று வைத்தால் உடனே அது 1 F HP மற்றும் வெளியீடு ΔP g மற்றும் இது ΔE எனவே இது புறக்கணிக்கும் டெண்டம் கலவை ஒற்றை ரீஹீட் ஸ்டீம் டர்பைன்க்கான குறைக்கப்பட்ட வரிசை மாதிரி கிரஸோவர் குழாய் நேர மாறிலி புறக்கணிக்கப்படுகிறது இது செய்யப்படுகிறது இது 1 F HP என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே படம் 10 c இலிருந்து 10 c இலிருந்து நீங்கள் பரிமாற்ற செயல்பாட்டைச் செய்கிறீர்கள் அதை PgΔE ஆக்குவது எவ்வளவு சரியாக இருக்கும் எனவே ΔP g இது ΔE ஆக 1ST t ஆக F HP இந்த பக்கத்திற்குச் செல்லும் இங்கேயும் 1ST r 1 F HP ஆக இருக்கும் இது இந்த இரண்டின் ΔP g கூட்டுத்தொகைக்கு சமம் இது ஒன்று மற்றும் இது ΔP g க்கு சமம் எனவே Pg க்கு சமம் என்று எழுதுகிறோம் Pg11STtFHP1 FHP1STr ΔE எனவே அதன் பிறகு இது இங்கே வரும் இது இங்கே வரும் எனவே இந்த முறையில் நீங்கள் எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்த முயற்சி செய்து Pg எது சரி என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் உங்கள் மூன்றாம் ஆண்டு கட்டுப்பாட்டு அமைப்பிலிருந்து தொகுதி வரைபட பரிமாற்ற செயல்பாட்டின் ஆரம்பக் கட்டத்திலிருந்து இப்போது இது புரிந்துகொள்ளத்தக்கது அதனால் அர்த்தம் PgΔE1SKrTr1STt1STr எனவே K r குறிப்பிடப்படவில்லை ஆனால் K r என்பது மறு வெப்பக் குணகம் அதை உயர் வெப்ப உருளையில் உருவாக்கப்படும் சக்தியின் பின்னம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது K r F HP சமம் எனவே மீண்டும் ரிகீட்டர் டர்பைன் F Hp என்பது 1 எனவே K r 1 ஆக இருக்கும் இது K r என்பது உங்கள் F HP தவிர வேறில்லை எனவே நாம் இவ்வாறு கூறுகிறோம் இது மின்சக்தி இவ்வாறு கூறுகிறோம் K r என்பது உயர் அழுத்த சிலிண்டரில் உருவாக்கப்படும் சக்தியின் ஒரு பகுதியாகும் எனவே மீண்டும் ரிகீட்டர் இல்லாத டர்பைன் F HP 1 ஆகும் ஏனெனில் டர்பைன் ரீஹீட்டர் இல்லை எனவே உங்கள் K r 1 க்கு சமம் K r F HP க்கு சமம் K r 1 ஆக இருந்தால் இந்த காலமும் இந்த காலமும் ரத்து செய்யப்படும் ஏனெனில் அது 1STr 1STr ரீஹீட் அல்லாத டர்பைன்யின் விஷயத்தில் அது உங்கள் 11STt மட்டுமே இருக்கும் எனவே இது சமன்பாடு 5 எனவே அதுதான் உங்கள் ரிகீட்டர் இல்லாத டர்பைன்மாதிரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது சமன்பாடு 6 எனவே இது ஒரு டர்பைன்மாதிரி எனவே எங்களுக்கு Pg கிடைத்தது அதாவது நாம் Pg மற்றும் ΔE உடன் தொடர்புடையது அது மீண்டும் ரிகீட்டர் இல்லாத டர்பைன்யாக இருந்தால் அது 11STt ஆகும் நீங்கள் அதை மீண்டும் ரிகீட்டர் டர்பைன்என்றால் அது 1SKrTr1STt1STr Kr என்பது மின் ஜெனரேட்டரின் ஒரு பகுதி ஒரு உயர் அழுத்த சிலிண்டர் எனவே இது உங்களுடைய நாம் ரீஹீட் குணகம் என்று அழைக்கிறோம் எனவே Pg உங்கள் ΔE1STt சமம் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மில் உள்ள உங்கள் இந்த தொகுதி வரைபடத்தைப் பயன்படுத்தி 1 பகுதியிலிருந்து 1 பகுதிக்கு மற்றொரு பகுதியை நாம் தொடர்புபடுத்த வேண்டும் ஆனால் இங்கு PgΔE s போடவில்லை இது முழுவதும் தவிர்க்க பட்டது புரிந்துகொள்ளக்கூடியது அடுத்தது ஜெனரேட்டர் லோடு மாதிரி அடுத்து ஒரு ஜெனரேட்டர் லோடு செய்ய வேண்டும் மேலும் அதிர்வெண்ணுடன் மாதிரி இருக்க வேண்டும் பின்னர் உங்கள் தொகுதி வரைபடம் மட்டுமே இருக்கும் எனவே ஜெனரேட்டர் லோடு அமைப்பிற்கான மின் உள்ளீடு அதிகரிப்பு Pg PL ஆகும் ஜெனரேட்டர் 210 உருவாக்குகிறது என்று நினைக்கிறேன் 200 லிருந்து லோடு தேவை 210 அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அங்கு 10 மெகாவாட் அதிகரிக்கிறது எனவே லோடு மாற்றம் PL என்று சொல்வது இது 10 மெகாவாட் எனவே அதாவது ஜெனரேட்டரிலிருந்து கூடுதல் மின் உற்பத்தி 10 மெகாவாட் இருக்க வேண்டும் எனவே 10 மெகாவாட் உருவாக்கியவுடன் நிச்சயமாக 200 இல் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதில் மாற்றம் அது Pg ΔPL ஆனால் உடனடியாக ஜெனரேட்டரால் 10 மெகாவாட்டை உருவாக்க முடியாது அதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே ஜெனெரேஷன் க்கும் லோடுக்கும் இடையில் நிலையற்ற ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஏனெனில் இந்த Pg Pl க்கு சமம் அதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே இது 10 மெகாவாட் மற்றும் மெதுவாக மற்றும் மெதுவாக இது ΔP g ஐ அடையும் ஆனால் நிலைத்தன்மையை அடையும் வரை ஒரு நிலையற்ற ஏற்றத்தாழ்வு இருப்பதால் Pg PL க்கு இடையில் வேறுபாடு இருக்கும் எனவே அது இருந்தால் இதன் பொருள் Pg க்கு சமமான ΔP g ஐ எழுதுகிறோம் இது ஒரு யூனிட் சிஸ்டத்தில் உங்கள் டர்பைன் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சமம் ஜெனரேட்டர் மற்றும் டர்பைன் மூலம் உருவாக்கப்பட்ட மின்சக்தியை நாம் ஒரே மாதிரியாக கருதுகிறோம் மற்றும் டர்பைன் ஒரு இழப்பற்ற டர்பைன்என்று கருதுகிறோம் எனவே இங்கு இல்லாத மற்றொரு விஷயம் அதாவது ஒரு யூனிட் சிஸ்டத்தில் நீங்கள் அந்த டர்பைனை ஜெனரேட்டர் பவர் அவுட்புட் மற்றும் டார்க் அது ஒரு யூனிட்டுக்கு ஒரே மாதிரியானது ஆனால் அவை இப்போது அப்பாற்பட்டவை ஆனால் இங்கே ΔP g ΔP t க்கு சமம் ஏனெனில் இழப்பற்ற டர்பைன்உள்ளது என்று கருதி அதிகரித்த டர்பைன் சக்தி வெளியீடு ஜெனரேட்டர் அதிகரிப்பு இழப்பற்றது மற்றும் ΔP L என்பது லோடு அதிகரிப்பு ஆகும் எனவே இந்த முறையில் ΔP g மற்றும் ΔP L இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த நிலையற்ற ஏற்றத்தாழ்வு காரணமாக என்ன நடக்கும் இது நிலையற்ற ஏற்றத்தாழ்வு மட்டுமே எனவே stateP g stateP L க்கு சமமான நிலையை எட்டுகிறது நாம் இங்கே எதைப் பற்றி விவாதிக்கிறோமோ அந்த நிலை நிலையான நிலையை அடையவில்லை அது நிலையற்ற ஏற்றத்தாழ்வு உள்ளது எனவே அது 2 வழிகளில் திரட்டப்படுகிறது முதலில் 1 ஜெனரேட்டர் ரோட்டரில் சேமித்த இயக்க ஆற்றலின் அதிகரிப்பு விகிதம் என்று வைத்துக்கொள்வோம் அது திட்டமிடப்பட்ட அதிர்வெண்ணில் f 0 கடையின் ஆற்றல் Wke0 HPr க்கு சமம் அது இயக்கவியல் ஆற்றல் நாம் இதை எழுதினோம் என்று நீங்கள் வெளிப்படுத்தும்போது முந்தைய படிப்பில் நிலையற்ற நிலைத்தன்மை ஆய்வுகளில் இதை நாம் பார்த்திருப்போம் என்று நினைக்கிறேன் எனவே H என்பது நாம் பார்த்த மந்தநிலை மற்றும் P r என்பது இயந்திரத்தின் மதிப்பிடப்பட்ட திறன் ஆகும் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் கணினி அதிர்வெண் f 0 என்று அழைக்கப்படும் ஆற்றல் W ke0 H × P r க்கு சமம் அது மெகாவாட் இரண்டாவது ஏனெனில் H இரண்டாவது வலதுபுறத்தில் உள்ளது உங்கள் நிலையற்ற தன்மை நாம் நிலையற்ற நிலைத்தன்மையில் படித்திருக்கிறோம் முந்தைய பாடத்திட்டத்தின் சக்தி அமைப்பு பகுப்பாய்வு மற்றும் P r மெகாவாட்டில் ஜெனரேட்டரின் மதிப்பிடப்பட்ட திறன் என்று கூறுகிறது எனவே இந்த மெகாவாட் இரண்டாவதாக இது கணினியில் உங்கள் சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றலைக் குறிக்கிறது இது சமன்பாடு என்று சொல்லப்படுகிறது எங்கே P r என்பது மெகாவாட் மற்றும் டர்போ ஜெனரேட்டரின் மதிப்பிடப்பட்ட திறன் மற்றும் இரண்டாவது வலதுபுறத்தில் H மந்தநிலை மாறிலி இது நீங்கள் சேமிக்கப்பட்ட இயக்க ஆற்றலை எழுதுங்கள் அடுத்து இந்த இயக்க ஆற்றல் வேகத்தின் வர்க்கத்திற்கு விகிதாசாரமாக உள்ளது ஏனெனில் KE வேகத்தின் வர்க்கத்திற்கு விகிதாசாரமானது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த ஒமேகா உங்கள் அதிர்வெண் ஒமேகாவுடன் அதிர்வெண்ணுடன் தொடர்புடையதாக இருக்கும் போது அதிர்வெண்ணில் இயக்க ஆற்றல் f 0Δf ஏனெனில் இந்த லோடு மாற்றத்தின் காரணமாக லோடு மாற்றம் ஃப்ரீக் வேகம் மாறும் என்றாலும் அது ஒத்திசைவை இழக்காது ஆனால் சில மாற்றம் இருக்கும் எனவே அந்த முறையில் வேறுபாடு இருக்கும் பின்னர் அதிர்வெண்ணுடன் சரியாக f 0 இருக்காது அது விலகும் அது f 0Δf என்று சொல்லப்படும் எனவே அந்த லோடு மாற்றம் செய்யப்படும்போது அதிர்வெண்ணில் உள்ள இயக்க ஆற்றல் f 0Δf நேரமாற்றம் இப்போது இயக்க ஆற்றல் வேகத்தின் சதுரத்திற்கு விகிதாசாரமாக உள்ளது எனவே ஆரம்பத்தில் இதை இவ்வாறு எழுதலாம் WkeWke0f0Δff02 இயக்க ஆற்றல் வேகத்திற்கு விகிதாசாரமானது பின்னர் வேகம் என்றால் அது ஒரு தனி தாளில் பிடித்தால் நான் உங்களுக்காக சரியாக எழுதுகிறேன் ஏனெனில் பொதுவாக W உங்கள் ω2 க்கு விகிதாசாரமாகும் அதாவது ω என்பது உங்கள் 2πf W என்பது f2 க்கு விகிதாசாரமாகும் எனவே இயக்க ஆற்றல் பெயரளவு அதிர்வெண்ணில் சொன்னால் இது f 02 க்கு விகிதாசாரமாகும் மேலும் லோடு இருந்தால் லோடு மாற்றத்தில் மாற்றம் இருக்கும் அதாவது அதிர்வெண் மாறி f 0 ஆக இருந்தது இப்போது f0f0Δf ஆக மாற்றப்பட்டுள்ளது அதாவது என் W ke உங்கள் f0Δf2 விகிதத்தில் உள்ளது அதாவது நீங்கள் இதை இப்படி செய்தால் WkeWke0f0Δf2f02 இப்போது இதை விரிவாக்கினால் இதை விரிவாக்கினால் அதாவது விரிவாக்கத்திற்கு முன் W ke என்பது Wke0f0Δf2f02 க்கு சமமாக நீங்கள் எழுதலாம் இப்போது நீங்கள் விரிவாக்கினால் அது Wke0f02f22f0Δff02உங்கள் வழியில் நீங்கள் சரியாக எழுதலாம் இப்போது கேள்வி Δf மிகவும் சிறியது எனவே Δf2 மிகவும் சிறியது எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் நீக்கலாம் அதாவது இது Wke0f022f0Δff02 இந்த வழியில் நீங்கள் எழுதலாம் அதாவது இது எண்களைப் பிரித்து எண்கணிதத்தில் f 02 அதாவது அது உங்கள் Wke012f0Δf எனவே இதை எளிமையாக்கும்போது நாம் எழுதுகிறோம் Wke0 HPrr க்கு சமம் பார்த்த எனவே இங்கே நாம் Wke0 ஐ HPr க்கு சமமாக எழுதியுள்ளோம் எனவே நாம் இங்கே எதை எழுதினாலும் W ke என்பது HPr12f0Δfக்கு சமம் எனவே இப்போது ஆற்றல் மாற்ற விகிதம் சக்தி எனவே நீங்கள் W ke இன் வழித்தோன்றலை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே ddtWke நீங்கள் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் அதற்கு சமம் 22HPrf0ddtΔf இது சமன்பாடு 8 சரி எனவே H ஒரு மாறிலி மற்றும் P r ஒரு மாறிலி f 0 என்பது மாறிலியின் பெயரளவு அதிர்வெண் Δf எனவே இது ddtWke 2HPrf0ddt க்கு சமம் எனவே இந்த பகுதியை சேர்க்கவும் அதுதான் மாற்றத்தை நீங்கள் Pg PLஎன்று அழைக்கிறோம் மற்றும் அதிர்வெண் மாறிக்கொண்டே இருக்கிறது அதன்படி ddtWke 2HPrf0ddtΔf க்கு இது சமன்பாடு 8